மின்காந்த அலைகளால் மேற்கொள்ளப்படும் ஆற்றல் மற்றும் தீவிரம் மற்றும் வேகம் முந்தைய இரண்டு விரிவுரையில் மேக்ஸ்வெல்லின்Maxwell's சமன்பாடுகளிலிருந்து இயற்கையாக வெளிவரும் மின்காந்த அலைகளைப் பற்றி பேசினோம் குறிப்பாக x திசையில் அலை பரப்புவதில் கவனம் செலுத்தினோம் இதை E x t என்பது E 0 சைன் k x மைனஸ் ஒமேகா t க்கு சமம் மற்றும் b x t என்பது b 0 சைன் a x மைனஸ் ஒமேகா t க்கு சமம் என்று எழுதினோம் இதை நீங்கள் பொதுமைப்படுத்தினால் யூனிட் திசையன் n திசையில் அலை பரப்புவதாக நான் பொதுவாக எழுத முடியும் E r திசையன் t என்பது E 0 சைன் அல்லது வேறு சில கட்டத்தின் கொசைனுக்கு சமம் என நான் எழுத முடியும் எனவே இதை நான் k டாட் r மைனஸ் ஒமேகா t மற்றும் b என்பது r மற்றும் t இன் செயல்பாடாகும் இது b 0 சைன் k டாட் r மைனஸ் ஒமேகா t சமமாக எழுதலாம் மேலும் இரண்டு பொதுவானவற்றை நான் விரும்பினால் ஒரு கட்டத்தை சில பை சேர்க்கிறேன் அவை ஒரு கொசைனை உருவாக்கலாம் அல்லது திசையன் k என்பது பரப்பளவின் திசையில் 2 பை ஓவர் லாம்ப்டாவை சமமாக இருக்கும் r ωtϕ k2πn முந்தைய விரிவுரையில் I திசையை பரப்புவதற்கான அலைகளை நாம் பார்த்தோம் I டாட் e 0 என்பது 0 I டாட் b 0 என்பதும் 0 அதே வழியில் பொதுவாக நான் k டாட் e 0 ஐ 0 க்கு சமமாக வைக்க போகிறேன் அதாவது மின்சார புலம் பரப்புதலின் திசையில் செங்குத்தாக உள்ளது அதேபோல் k டாட் b 0 ஆகவும் e கிராஸ் b பரப்புதல் திசையிலும் இருக்கும் இந்த பின்னணியில் நீங்கள் கவனம் செலுத்த விரும்புவது இந்த நேரத்திலிருந்து ஹார்மோனிக் மற்றும் சமதள அலைகள் எனவே சமதள அலைகள் ஹார்மோனிக் மோனோக்ரோமடிக் அல்லது அதிர்வெண் ஒமேகா அலைகளுடன் நகரும் மற்றும் இந்த அலைகளின் ஆற்றல் உள்ளடக்கம் என்ன அவை எவ்வளவு ஆற்றலைச் சுமக்கின்றன அவை எவ்வளவு வேகத்தைக் கொண்டிருக்கின்றன என்பதைப் பாருங்கள் நினைவில் கொள்ளுங்கள் இவை மின்காந்தவியல் புலத்திற்கு நாம் ஏற்கனவே கணக்கிட்ட அளவு ஆகும் ஒமேகா பெரியதாக இருக்கும் என்பதில் நாங்கள் கவனம் செலுத்துவோம் எனவே பத்து ரீஸ் பதினைந்து பத்து பத்து ரீஸ் பத்து பத்து ரீஸ் பதினான்கு போன்ற ஒன்றைப் பற்றி பேசுகிறோம் அதாவது ஒரு நொடியில் இந்த அலைவு நாம் ஒளி அலைகள் அல்லது நுண்ணலைகளைப் பற்றி பேசுகிறோம் அவ்வாறான நிலையில் இது ஆற்றல் மாறுபாட்டைப் புரிந்து கொள்ளாது ஆனால் நேர சராசரி ஆற்றலைப் பற்றிப் பேசும் இதன் மூலம் நாம் என்ன சொல்கிறோம் என்பது கால இடைவெளியில் ஒன்றை எடுத்துக் கொள்வதோடு எதனை பெற்றாலும் அதை 0 முதல் t வரை தொகையீடு செய்யவேண்டும் எந்த அளவு ஆற்றல் அடர்த்தி அல்லது ஆற்றல் வேகத்தை ஓட்டுகிறது எனவே அதிக அதிர்வெண்ணில் நாம் காணும் உதாரணம் என்னவென்றால் நான் இந்த ஒளியைப் பார்க்கிறேன் என்றால் நான் மாறுபடுவதைக் காணவில்லை நான் ஒரு நிலையான ஒளியைக் காண்கிறேன் ஏனெனில் இது வினாடிக்கு பத்து ரீஸ் முதல் பதினைந்து மடங்கு மாறுபடும் எனவே நான் என் கண்களின் சராசரி ஒளியை மட்டுமே பார்க்கிறேன் எப்படியோ அதை சராசரியாக பெற்றது எனவே எங்களிடம் e 0 சைன் k டாட் r மைனஸ் ஒமேகா t மற்றும் b என்பது b 0 சைன் k டாட் r மைனஸ் a ஒமேகா t க்கு சமம் உங்களுக்கு வேண்டுமென்றால் பை சேர்த்துக் கொள்ளலாம் இதில் மாற்றம் ஒன்றும் இருக்காது மின்சாரத் புலத்தில் ஆற்றல் ஒரு அரை எப்சிலான் 0 e வர்க்கம் என்பதை நினைவுகூரும் ஆற்றல் உள்ளடக்கத்தைக் கணக்கிடுவோம் எனவே இந்த விஷயத்தில் இது ஒரு அரை எப்சிலான் 0 e 0 வர்க்கம் மாறப் போகிறது இது வீச்சு வர்க்கம் சைன் வர்க்கம் k டாட் r மைனஸ் ஒமேகா t ஆகும் இது நேரத்தை கொண்டு மிக வேகமாக மாறுபடும் என்று நான் சொன்னதை நினைவில் கொள்க அதனால் நான் சராசரி ஆற்றலைப் பற்றி பேசுவேன் சராசரி ஆற்றல் ஒரு அரை எப்சிலான் 0 e 0 வர்க்கம் 0 முதல் t வரை 1 ஓவர் t சைன் வர்க்கம் k டாட் r ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் r ஐ நிலையாக வைத்தால் மைனஸ் ஒமேகா t dt ஆகும் இது ஒரு பாதி என்று உங்களுக்கு தெரிந்த சாதாரண கணிதத்திலிருந்து பெறப்படும் எனவே இது எப்சிலான் 0 t 0 வர்க்கம் மதிப்பில் நான்கில் ஒரு பங்காக மாறுகிறது r ωtdt140E02 காந்தப்புலத்தில் உள்ள ஆற்றல் காந்தம் என்ன என்பதை இப்போது கணக்கிடுவோம் காந்தப்புலம் ஒன்று ஓவர் இரண்டு மு 0 b 0 வர்க்கம் சைன் வர்க்கம் k டாட் r மைனஸ் ஒமேகா t ஆற்றலைக் கொண்டுள்ளது என்பதை நீங்கள் நினைவுபடுத்துகிறீர்கள் இந்த நேர சராசரி எனக்கு இரண்டு காரணிகளைக் கொடுக்கும் எனவே இது முந்தைய விரிவுரையில் இருந்து ஒன்று ஓவர் நான்கு மு 0 b 0 வர்க்கம் நினைவுகூரலாக மாறுகிறது b 0 என்பது e 0 ஓவர் c ஐ தவிர வேறில்லை எனவே இது ஒன்று ஓவர் நான்கு மு 0 b 0 வர்க்கம் c வர்க்கம் ஆனால் ஒன்று ஓவர் c வர்க்கம் என்பது மு 0 எப்சிலான் 0 ஆகும் ஆகையால் இது ஒன்று ஓவர் நான்கு எப்சிலான் 0 e 0 வர்க்கம் மாறுகிறது எனவே இதன் மின்சார புலம் மற்றும் காந்தப்புல கூறுகளில் உள்ள ஆற்றல் மின்காந்த அலை என்பது நான்கில் ஒன்று எப்சிலான் 0 e 0 வர்க்கம் நீங்கள் இரண்டையும் சேர்த்து ஒரு மின்காந்த m அலைகளில் ஆற்றல் அடர்த்தியை ஒரு அரை எப்சிலான் 0 e 0 வர்க்கம் பெறுவீர்கள் எனவே இந்த அலை உதாரணமாக இருக்கும்போது இந்த ஒளி எனக்கு வந்து கொண்டிருக்கிறது பின்னர் ஒரு யூனிட் கன அளவுக்கு சராசரி ஆற்றலுக்கு இடையில் ஒரு அரை எப்சிலான் 0 e 0 வர்க்கம் ஆகும் Energy content in magnetic field120B2120B02k r ωt Time average140B02140E02c2140E02 Energy density in an EM wave120E02 எனவே இந்த அலை மீண்டும் அதை x திசையில் பரப்புவதால் அதை எடுத்துக்கொள்வோம் நான் இங்கே ஒரு சிறிய பெட்டியை யூனிட் கன அளவை சிறிய dv கன அளவுக்கு எடுத்துக்கொண்டால் நாங்கள் உள்ளடக்கத்தை இது ஒரு அரை எப்சிலான் 0 e 0 வர்க்கம் dv என பெறப்படும் ஆற்றல் ஓட்டம் தீவிரத்துடன் தொடர்புடையது இது போயண்டிங் Poynting திசையனுடன் தொடர்புடையது போயண்டிங் திசையன் ஒன்று ஓவர் மு 0 e கிராஸ் b ஆக கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் e கிராஸ் b பரவலின் திசையில் இருப்பதை நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் எனவே இதை நான் ஒரு மு 0 திசை n மோட் e 0 என்றும் b 0 சைன் வர்க்கம் மாடுலஸ் a டாட் r மைனஸ் ஒமேகா t b 0 என்றும் எழுதலாம் ஆகையால் நான் இதை ஒன்று ஓவர் மு 0 க்கு பரப்புதல் திசையில் e 0 வர்க்கம் மேல் c சைன் வர்க்கம் k டாட் r மைனஸ் ஒமேகா t என்று எழுதலாம் நான் நேரத்தை எடுத்துக் கொள்ளும்போது சராசரி சைன் வர்க்கம் k டாட் r ஆப் மைனஸ் ஒமேகா t எனக்கு ஒரு ஒரு பாதியின் காரணி எனவே இது ஒரு அரை e 0 வர்க்கம் ஓவர் மு 0 மற்றும் c என்பது எப்சிலான் 0 மு 0 இன் வர்க்க மூலத்தைத் தவிர வேறில்லை எனவே இது ஒரு அரை எப்சிலான் 0 வர்க்க மூலம் ஓவர் மு 0 e 0 வர்க்கம் பரப்புதல் திசையில் ஆகும் Poynting vector 10EB10nE0B0k r ωt Time average Poynting vector12E02000 அதாவது ஒரு மின்காந்த சமதள மின்காந்த அலை ஒரு யூனிட் பரப்பளவு ஒரு யூனிட் நேரத்தில் ஒரே திசையில் சில திசையில் செல்கிறது என்றால் பாயும் ஆற்றல் ஒரு அரை எப்சிலான் 0 வர்க்கமூலம் மற்றும் மு 0 e 0 வர்க்கம் ஆகும் ஒன்று அல்லது முந்தைய விரிவுரை நீங்கள் நினைவு கூர்ந்தால் ஆற்றல் அடர்த்தி பார்வையில் இருந்து ஆற்றல் ஓட்டத்தைப் பார்த்தால் அது cu நேர ஆற்றல் அடர்த்தி தவிர வேறு எதுவும் இருக்கப்போவதில்லை இது ஒரு அரை எப்சிலான் 0 மு 0 வர்க்கமூலம் மடங்கு ஒரு பாதி எப்சிலான் 0 e 0 வர்க்கம் இது ஒரு அரை எப்சிலான் 0 வர்க்கமூலம் ஓவர் மு 0 e 0 வர்க்கம் சமம் அதே பதில் ஆகும் energy flowc u100120E021200E02 எனவே அது மின்காந்த அலைகளால் மேற்கொள்ளப்படும் ஆற்றல் அல்லது அதுதான் நாம் பெற்ற செறிவு இது மின்காந்த அலை மூலம் மேற்கொள்ளப்படும் இயங்குவிசை உடன் தொடர்புடையது இயங்குவிசை அடர்த்தி என்பது s ஓவர் c வர்க்கம் தவிர வேறொன்றுமில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் s இன் மட்டு என்பது ஒரு யூனிட் நேரத்திற்கு ஒரு யூனிட் பரப்பளவிற்கு ஆற்றல் m l வர்க்கம் t மைனஸ் இரண்டு தவிர வேறொன்றுமில்லை என்பதை சரிபார்க்கலாம் பின்னர் இது இயங்குவிசை அடர்த்திக்கு m l t மைனஸ் ஒன்று ஓவர் l கியூப் க்கு சமமாக மாறுகிறது எனவே நான் இங்கே c வர்க்கம் கொண்டு வகுத்தால் c வர்க்கம் என்பது l வர்க்கம் t மைனஸ் இரண்டு தவிர வேறில்லை நான் அந்த c வர்க்கம் மதிப்பான l வர்க்கம் இல் ஒரு l ரத்துசெய்யப்பட்டு l பை m l t மைனஸ் ஒன்று ஓவர் l க்யூப் பெறுவதன் மூலம் அதை செய்கிறது எனவே இது இயங்குவிசை அடர்த்தி மற்றும் ஆகையால் ஒரு சமதள மின்காந்த அலை இருந்தால் இயங்குவிசை அடர்த்தி ஒரு பாதி எப்சிலான் 0 வர்க்கமூலம் ஓவர் மு 0 e 0 வர்க்கம் ஓவர் c வர்க்கம் என கொடுக்கப்படுகிறது இந்த இயங்குவிசை அடர்த்தியைக் கருத்தில் கொண்டு ஓட்டத்தின் இயங்குவிசை என்ன Momentum density|S|c2 |S|c2MLT 1L3 இயங்குவிசை என்பது c மடங்கு இயங்குவிசை அடர்த்தியின் தவிர வேறில்லை இது ஒரு பாதி எப்சிலான் 0 ஓவர் மு 0 e 0 வர்க்கம் ஓவர் c க்கு சமமாக இருக்கும் நாம் அவற்றை u இன் அடிப்படையில் எழுதுகிறோம் எனவே c மடங்கு u u என்பது c வர்க்கம் மேல் உள்ள மின்காந்த புலத்தில் ஆற்றல் அடர்த்தி ஆகும் இது மு ஓவர் c மற்றும் இயங்குவிசை ஓட்டம் என்பது u தவிர வேறில்லை என்றால் இயங்குவிசை ஓட்டம் இருந்தால் ஒரு மின்காந்த அலை இந்த வழியில் செல்கிறது இது ஒரு யூனிட் நேரத்திற்கு ஒரு யூனிட் பரப்பளவில் u க்கு சமமான இயங்குவிசை கொண்டு செல்கிறது அந்த இயங்குவிசை என்ன செய்கிறது நான் இங்கே ஒரு திரையை வைத்தால் இந்த கதிர்வீச்சு பவுலிங் உறிஞ்சினால் அனைத்து கதிர்வீச்சு பவுலிங் உறிஞ்சப்படுகின்றன என்றால் அதாவது ஒரு யூனிட் பரப்பளவு ஒரு யூனிட் நேரத்திற்கு வரும்போது இது உறிஞ்சப்படுகிறது எனவே இந்த விஷயம் இந்த திசையில் இயங்குவிசை u பெற வேண்டும் இது ஒரு யூனிட் பரப்பளவுக்கு ஒரு யூனிட் நேரத்திற்கு இயங்குவிசை அளிக்கிறது இது ஒரு யூனிட் பரப்பளவுக்கு சக்தியைத் தவிர வேறொன்றுமில்லை இது அழுத்தத்திற்கு சமமாகும் எனவே ஒரு திரையில் விழும் ஒரு மின்காந்த அலை உறிஞ்சும் இடத்தில் ஆற்றல் அடர்த்திக்கு சமமான அழுத்தத்தைப் பயன்படுத்துகிறது அலை சரியாக பிரதிபலித்தால் ஒரு யூனிட் பரப்பளவுக்கு வரும் இயங்குவிசை ஒரு யூனிட் நேரத்திற்கு u ஆக இருக்கும் அழுத்தத்தின் கீழ் மீண்டும் u உடன் வெளியே செல்லும் உந்தம் இரண்டிற்கு சமமாக இருக்கும் எனவே இந்த விரிவுரை மீண்டும் கூறுவதன் மூலம் e m அலைகள் ஒளி அல்லது வெப்ப வடிவில் நாம் காணும் ஆற்றலைக் கொண்டு செல்கின்றன இது e m அலைகளிலிருந்து வரும் இயங்குவிசை கொண்டு செல்கிறது மேலும் அவை விழும் மேற்பரப்பில் அழுத்தத்தைப் பயன்படுத்தலாம் என்பதை இது குறிக்கிறது